ஒரு ஸ்டீரியோ வடிவியலின் அடிப்படை மேட்ரிக்ஸ் பற்றி நாங்கள் விவாதித்து வருகிறோம் அதன் வடிவியலை வகைப்படுத்துவதில் அடிப்படை மேட்ரிக்ஸ் எவ்வாறு தனித்துவமான சிறப்பியல்புகளை வகிக்கிறது என்பதைக் கண்டோம் கடந்த சொற்பொழிவில் தொடர்புடைய ஜோடி புள்ளிகளின் கண்காணிப்புகள் மற்றும் அடிப்படை மேட்ரிக்ஸின் பிரதிநிதித்துவத்தின் சில அளவுரு வடிவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அடிப்படை மேட்ரிக்ஸ்களை எவ்வாறு மதிப்பிட முடியும் என்பதை நாங்கள் விவாதித்தோம் இது சில நேரங்களில் மதிப்பீட்டு சிக்கலை உருவாக்குவதில் நமக்கு உதவுகிறது இப்போது இந்த சொற்பொழிவில் அடிப்படை மேட்ரிக்ஸ் F இலிருந்து கேமரா மேட்ரிக்ஸ்களை எவ்வாறு மீட்டெடுப்பது என்று விவாதிப்போம் எனவே எங்கள் முந்தைய சிக்கல்களில் கேமரா மேட்ரக்ஸ்களின் மதிப்பீட்டை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்பதை நினைவில் கொள்க கேமரா மேட்ரக்ஸ்கள் நமக்குத் தெரிந்தால் அடிப்படை மேட்ரிக்ஸின் கணக்கீடு மிகவும் நேரடியானது இது மிகவும் எளிது இன்வெர்ஸ் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை இங்கே பார்ப்போம் எனவே இந்த அம்சங்களை நாம் கருத்தில் கொள்வோம் அது ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸ் என்றால் அது P மற்றும் P' ஆகியவற்றின் ப்ரொஜெக்ட்டிவ் பண்புகளை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே ஒரு ஜோடி P மற்றும் P' கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஒரு தனித்துவமான F பெறுவீர்கள் சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால் இது உலக சட்டத்தைத் தேர்ந்தெடுப்பதில் இருந்து சுயாதீனமாக இருக்கிறது அதாவது உலக ஒருங்கிணைப்பு அமைப்பு அதாவது நான் ஒரு ஸ்டீரியோ அமைப்பைக் கொண்டிருந்தால் அதன் ஒப்பீட்டு நோக்குநிலையை ஒரே மாதிரியாக வைத்திருப்பதன் மூலம் இந்த அமைப்பை நகர்த்த முடியும் படத்தின் ஒப்பீட்டு நோக்குநிலை அதே அணுகுநிலையை செய்கிறது இங்கே எனது உலக ஒருங்கிணைப்பு கன்வென்ஷன் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டீரியோ அமைப்பை உலக சட்டத்தின் எந்த கட்டத்திலும் நான் நகர்த்த முடியும் இன்னும் நான் நிலையான உலக ஒருங்கிணைப்பு அமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் நான் எந்த இடத்திலும் ஸ்டீரியோ அமைப்பை நகர்த்த முடியும் இன்னும் அதே அடிப்படை மேட்ரிக்ஸைப் பெறுவோம் இது ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸுக்கு உண்மையானது அல்ல எனது உலக ஒருங்கிணைப்புகளும் நகர்ந்து அதன் அடிப்படையில் பட ஒருங்கிணைப்பு மற்றும் உலக ஒருங்கிணைப்பு புள்ளிகளின் புள்ளிகள் மாறும் உலக ஒருங்கிணைப்பு மாற்றப்பட்டதால் உங்கள் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸும் மாற்றப்படும் ஆனால் இது அடிப்படை மேட்ரிக்ஸுக்கு உண்மையானது அல்ல எனது உலக ஒருங்கிணைப்புகளும் நகர்ந்து அதன் அடிப்படையில் பட ஒருங்கிணைப்பு மற்றும் உலக ஒருங்கிணைப்பு புள்ளிகளின் புள்ளிகள் மாறும் உலக ஒருங்கிணைப்பு மாற்றப்பட்டதால் உங்கள் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸும் மாற்றப்படும் ஆனால் இது அடிப்படை மேட்ரிக்ஸுக்கு உண்மையானது அல்ல இது பட ஒருங்கிணைப்புகளை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே தொடர்புடைய ஜோடி புள்ளிகளுக்கு ஒரே ஜோடி பட ஒருங்கிணைப்புகள் இருந்தால் அதே அடிப்படை மேட்ரிக்ஸைப் பெறுவோம் இமேஜிங் அமைப்பின் எந்தக் கட்டத்திலும் நீங்கள் கேமராக்களை நகர்த்தினாலும் ஒரு ஒருங்கிணைப்புக்குள் ஒருங்கிணைப்புகள் மாறுபடும் ஆனால் இன்னும் அடிப்படை மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இது ஒரு சுவாரஸ்யமான பண்பு எனவே P P பிரைம் ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸ் F ஐ கொடுக்கிறது இது தனித்துவமானது அடிப்படை மேட்ரிக்ஸ் F இலிருந்து ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸை P மற்றும் P பெற முடியுமா என்பது கேள்வியாக இருக்கிறது இது நாம் எளிதாக சரிபார்க்கக்கூடிய ஒரு பண்பு இதன் மூலம் இந்த வழக்கில் நமக்கு ஒரு தனித்துவமான தீர்வு இல்லை என்பதைக் காணலாம் அதாவது ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் ஒரு ஜோடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் P மற்றும் P' ஒரு தனித்துவமான F ஐக் கொடுக்கிறது ஆனால் மற்ற ஜோடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் எனக்கு அதே அடிப்படை மேட்ரிக்ஸ் F ஐக் தருவதாக இருக்கக்கூடும் எனவே 4x4 ஹோமோகிராஃபி வடிவத்தில் ஒரு ஹோமோகிராபி மேட்ரிக்ஸ் உள்ளது என்ற சூழ்நிலையை நீங்கள் கருதுகிறீர்கள் அதாவது ஒரு லீனியர் மாற்றம் ஆகும் எனவே நான் P ஐ 4x4 ஒருமையற்ற மேட்ரிக்ஸுடன் பெருக்கினால் அது இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் ஆகும் எனவே PH இலிருந்து நான் மீண்டும் P ஐ பெறுகிறேன் 𝐼𝑓 𝑃 𝑃′ → 𝐹 𝑡ℎ𝑒𝑛 𝑃𝐻 𝑃′𝐻 → 𝐹 எந்த பிரச்சனையும் இல்லை அதன் இன்வெர்ஸ் மூலம் நான் எளிதாக பெருக்க முடியும்' ஆனால் விஷயம் என்னவென்றால் நான் PH ஐ இந்த H மற்றும் H ஜோடியுடன் பிறகு P' ஐ நான் பெருக்கினால் அதே F ஐ பெறுவேன் அது ஒரு கோட்பாடு எனவே அதற்கான ஆதாரம் அது எனவே நான் ஒரு குறிப்பிட்ட காட்சி புள்ளி X ஐ கருத்தில் கொண்டு இந்த ஸ்டீரியோ அமைப்பைக் கருத்தில் கொண்டால் அதனுடன் தொடர்புடைய ஜோடி புள்ளிகள் PX மற்றும் P'X ஆக இருக்கும் இப்போது இந்த ஹோமோகிராபி 4x4 மேட்ரிக்ஸ் மூலம் காட்சி புள்ளியின் மாற்றத்தைக் கவனியுங்கள் அதாவது 4x4 ஒருமையற்ற மேட்ரிக்ஸ் மூலம் ஒரு லீனியர் மாற்றம் எனவே X ஆனது 4x1 நெடுவரிசை வெக்டர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நான் 4x4 உடன் பெருக்கினால் அது இன்னும் 4x1 நெடுவரிசை வெக்டராகவே உள்ளது எனவே இப்போது நான் H க்கு பதிலாக H 1 ஐ உருவாக்குவேன் என்று கருதுகிறீர்கள் என்னை H 1 ஐ செய்ய விடுங்கள் H 1 ஒரு 4x4 மேட்ரிக்ஸாக இருக்கும் ஏனென்றால் H என்பது ஒரு இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் என்று நான் குறிப்பிட்டேன் எனவே நான் மற்றொரு ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் PH ஐக் கருத்தில் கொண்டு H 1X உடன் பெருக்கினால் அதே புள்ளிகளை PX ஐ பெறுவோம் இதேபோல் P'H ஐ H 1X உடன் பெருக்கினால் P'X ஐப் பெறுவோம் அவை ஒரே மாதிரியான புள்ளிகளாகும் எனவே அதே ஜோடி புள்ளிகள் இந்த தீர்வுகளைக் கொண்டுள்ளன இது PH P'H வடிவத்திலும் அதனுடன் தொடர்புடைய காட்சி புள்ளிகளான H 1X வடிவத்திலும் எந்தவிதமான ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்களையும் திருப்திப்படுத்தாத ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸை எனக்கு வழங்கக்கூடும் எனவே இந்த ஆதாரம் இதுதான் அதை ஒரு தெளிவான காட்சியாக மாற்ற நான் மீண்டும் சுருக்கமாகக் கூறலாம் எனவே இது நாம் பெற்றதுதான் இதுதான் காட்சி எனவே சுருக்கம் என்னவென்றால் F தனித்துவமாக P' உடன் பொருந்தவில்லை எனவே மீண்டும் இந்த விவாதத்தைத் தொடர்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட காட்சியைக் கருத்தில் கொள்வோம் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் ஒரு நியமன வடிவத்தில் உள்ளது என்பதை நாங்கள் முன்பு விவாதித்திருந்தோம் இது குறிப்பு கேமராவிற்கானது 𝑃 𝐼|0 𝑃′ 𝑀|𝑚 → 𝐹 𝑚 இந்த ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் ஜோடிகள் கொடுக்கப்பட்டால் ஸ்டீரியோ அமைப்பின் அதன் அடிப்படை மேட்ரிக்ஸ் இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி கணக்கிட முடியும் என்பதை நாம் அறிவோம் இந்த M வலது எபிபோல் என்பதை நினைவில் கொள்க அதாவது இது நெடுவரிசை வெக்டர் இதன் வலது எபிபோல் ஆகும் எனவே இந்த M உங்களுக்கு முடிவிலி ஹோமோகிராஃபியையும் வழங்குகிறது எனவே e' கிராஸ் ஹோமோகிராஃபி முடிவிலி என்பதை நாம் கவனிக்கிறோம் இது எனக்கு ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸைத் தருகிறது இது நாம் விவாதித்த ஒரு உறவாகும் எனவே F ஐப் பெற முடிந்தால் ஒரே F இரண்டு கேமரா அமைப்புகளிலிருந்து F கிடைத்தால் இந்த இரண்டு கேமரா அமைப்புகளின் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்களுக்கு இடையில் ஒரு உறவுகள் இருக்க வேண்டும் முந்தைய ஸ்லைடில் நாங்கள் விவாதித்த கோட்பாட்டுடன் இது ஒத்துழைக்கிறது இந்த கட்டுப்பாடு காரணமாக F சுதந்திரத்தின் அளவு ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் சுதந்திரத்தின் அளவோடு எவ்வாறு தொடர்புடையது என்பதை நாம் விளக்கலாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் சுயாதீன அளவுருக்களின் எண்ணிக்கை 11 என்று எங்களுக்குத் தெரியும் அது அளவுகோலுக்கு சமமானதாக இருக்க வேண்டும் எனவே 12 கூறுகள் உள்ளன எனவே அறியப்படாதவைகளின் எண்ணிக்கை 11 அல்லது சுயாதீன அளவுருவின் எண்ணிக்கை 11 ஆகும் எனவே ஸ்டீரியோ அமைப்பு இருப்பதால் இது இரண்டு ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்களை உள்ளடக்கியது எனவே அதிகபட்ச சுதந்திரம் 22 ஆக இருக்கலாம் ஆனால் அவை இந்த ஹோமோகிராபி 4x4 ஹோமோகிராஃபி மூலம் தொடர்புடையவை என்பதால் மீண்டும் ஹோமோகிராஃப் 4x4 ஹோமோகிராபி மேட்ரிக்ஸும் ஒரு ப்ரொஜெக்ட்டிவ் உறுப்பு அதாவது அது அளவுகோல் வரை விவரிக்கப்பட்டுள்ளது எனவே உறுப்புகளில் ஒன்று அளவு உறுப்பாக இருக்க முடியும் எனவே H ல் 15 டிகிரி சுதந்திரம் உள்ளது ஆகவே ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸின் மீது விதிக்கப்பட்டுள்ள தடை இதுதான் அடிப்படை மேட்ரிக்ஸ் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் எந்தவொரு குறிப்பு ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸுடனும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் எனவே 22 15 உங்களுக்கு F சுதந்திரத்தின் அளவைக் கொடுக்கும் ஆகவே ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸின் சுதந்திரத்தின் அளவு 7 என்பதை இது நியாயப்படுத்துகிறது மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் P'TFP ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டுமே அடிப்படை மேட்ரிக்ஸ் ஒரு ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் P மற்றும் P' உடன் ஒத்துப்போகிறது என்பதை விவாதிக்க விரும்புகிறோம் அதாவது இது பொருந்தக்கூடிய தன்மையை சரிபார்க்கிறது எனவே நான் உங்களுக்கு ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸைக் கொடுத்தால் நான் உங்களுக்கு P மற்றும் P' கொடுத்தால் உடனடியாக இந்த உறவுகள் இணக்கமாக இருக்கிறதா இல்லையா என்பதை நான் சரிபார்க்க முடியும் அதைச் சரிபார்க்க நான் P மற்றும் P' இலிருந்து F கணக்கிட தேவையில்லை நான் நிச்சயமாக அளவிலான சமநிலையை சரிபார்க்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் P'TFP வளைவு சமச்சீர் என்பதை நான் சரிபார்க்க வேண்டும் எனவே வளைவு சமச்சீர் என்றால் என்ன உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக ஒரு வளைவு சமச்சீர் என்பது ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும் இந்த மேட்ரிக்ஸின் இடமாற்றம் எதிர்மறையாக இருக்க வேண்டும் இதுவும் மூலைவிட்ட உறுப்பு ௦ ஆகவும் இருக்கும் எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு 𝐴𝑇 −𝐴 எனவே இந்த உண்மையை நிரூபிக்க வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸின் சுவாரஸ்யமான பண்பு ஒன்று நீங்கள் ஏதேனும் வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸைக் கருத்தில் கொண்டால் இந்த உண்மை உண்மைதான் அதாவது 𝑋𝑇𝑆𝑋 0 𝑓𝑜𝑟 𝑎𝑙𝑙 𝑋 நீங்கள் சரியான மேட்ரிக்ஸ் பரிமாணத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனவே அது எல்லா X க்கும் உண்மையாக இருக்கும்போது ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் ஒரு சதுர மேட்ரிக்ஸாக இருக்க வேண்டும் எனவே இது ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸாக இருந்தால் இது அனைத்து X நிறுவனங்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த மறுப்பு பண்புகள் இதன் இடமாற்றமும் ஒரு மறுப்பு ஆகும் எனவே இப்போது நான் இந்த செயல்பாட்டைச் செய்தால் 𝑋𝑇𝑃′𝑇𝐹𝑃𝑋 𝑃′𝑋𝑃𝑋 𝑋′𝑇𝐹𝑋 0 இது தொடர்புடைய ஜோடி புள்ளிகளுக்கு மட்டுமே உண்மை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் முப்பரிமாண கட்டத்தில் அல்லது ஒரே மாதிரியான ஒருங்கிணைப்பு நான்கு பரிமாண ஒரேவிதமான ஒருங்கிணைப்பு இடத்தின் எந்த காட்சி புள்ளிகளுக்கும் இது உண்மைதான் இந்த அளவு என்றால் 𝑃′𝑇𝐹𝑃 இது ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் இந்த வடிவத்தில் P' கொடுக்கப்பட்டிருக்கும் P மற்றும் P' உடன் F ஒத்திருக்கிறது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்வோம் அதாவது அவற்றில் ஒன்று வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் S ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் மற்றும் F ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸ் எனவே இந்த உறவு எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஜோடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸைக் கொடுக்கிறது குறைந்தது ஒரு ஜோடி மேட்ரிக்ஸை உருவாக்க இது எங்களுக்கு உதவுகிறது இது எனக்கு தொடர்புடைய F ஐ தரும் எனவே ஆதாரங்களின் விவரங்களை நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் இந்த முடிவுகள் சுவாரஸ்யமானவை எனவே நாங்கள் இங்கே எழுதுவோம் எனவே ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸின் நல்ல தேர்வில் ஒன்று அது ஏற்கனவே e பிரைம் கிராஸ் என்று விவாதித்தோம் 𝑒′x ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் என்பது எங்களுக்குத் தெரியும் நான் நினைவில் வைத்திருந்தால் நான் e' என்று கருதினால் நான் e ஐ பிரதிநிதித்துவப்படுத்தினால் பின்னர் 𝑒′ இந்த வழியில் ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிஸ்ஸால் வழங்கப்படுகிறது

எனவே இது ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே F லிருந்து தீர்வு குறைந்தபட்சம் ஒரு ஜோடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் ஒரு தொகுப்பைப் பெறலாம் அவற்றில் ஒன்று I|0 இலிருந்து நியமனத்தில் உள்ளது மற்றொன்று be𝑒′𝑋𝐹|𝑒′ ஆக இருக்கும் எனவே இது குறைந்தபட்சம் இங்கிருந்து நீங்கள் பெறக்கூடிய ஒரு தீர்வாகும் எனவே ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸைக் கொடுத்தால் இந்த வடிவத்தில் ஒரு ஜோடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்களை நீங்கள் பெறலாம் என்று நான் குறிப்பிட்டேன் ஆனால் நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் ஜோடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் குழுமமாக இருக்க வேண்டும் இது உங்களுக்கு அதே அடிப்படை மேட்ரிக்ஸைக் கொடுக்கும் மேலும் இந்த குழுமமும் இங்கே காட்டப்பட்டுள்ளது மீண்டும் முடிவுகளை நாங்கள் விவாதிப்போம் ஆனால் வழித்தோன்றல் அல்ல எனவே இவை சமமான ஜோடியின் ப்ரொஜெக்ஷன் மேட்ரக்ஸ்கள் அதே அடிப்படை மேட்ரக்ஸ்களை உங்களுக்கு வழங்கும் அல்லது இது அடிப்படை மேட்ரிக்ஸின் குழுமமும் என்பதை இங்கே காணலாம் எனவே இங்கே வரையறை என்னவென்றால் V என்பது எந்த 3 வெக்டர் மற்றும் K என்பது ஒரு அளவிடக்கூடிய மாறிலி என்பதைக் காண்க எனவே Ke' என்பது நீங்கள் அங்கு எதிர்பார்க்கும் அதே எபிபோல்கள் மற்றும் e'vT இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ஆகும் நீங்கள் மீண்டும் இதனை பெருக்கலாம் அத்தியாவசிய மேட்ரிக்ஸைப் பொறுத்தவரை இந்த வடிவத்தில் அத்தியாவசிய மேட்ரிக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணக்கூடியதால் கேமரா மேட்ரிக்ஸ்களையும் நாங்கள் பெறலாம் எனவே மீண்டும் இது ஒரு tx ஒரு வளைவு சமச்சீர் இதனை மற்றும் R என்பது ஒரு சுழற்சி இதனை இது ஒரு ஆர்த்தோனார்மல் இதனை எனவே இது ஒரு வகையான டீகாம்போசிஷன் எனவே ஒரு அத்தியாவசிய மேட்ரிக்ஸைக் கொடுத்தால் நான் வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் மற்றும் சுழற்சி மேட்ரிக்ஸின் டீகாம்போசிஷனைப் பெற்றால் இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆகும் கொடுக்கப்பட்ட P I | 0 மற்றும் P' R | t குறைந்தபட்சம் ஒரு ஜோடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்களை நான் பெற முடியும் அதன் ஒத்த மதிப்புகள் இரண்டு சமம் என்றும் மூன்றாவது ஒன்று ௦ என்றும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் ஆகவே E இன் மேட்ரிக்ஸ் டீகாம்போசிஷன் எனக்கு தொடர்புடைய ஜோடி மேட்ரிக்ஸைக் கொடுக்கவேண்டும் இப்போது இந்த டீகாம்போசிஷனை உறுதி செய்யும் ஒரு நுட்பம் உள்ளது எனவே இந்த வடிவத்தில் அத்தியாவசிய மேட்ரிக்ஸின் ஒற்றை மதிப்பு டீகாம்போசிஷனை நாங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் பார்க்கிறபடி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் மற்றும் சுழற்சி மேட்ரிக்ஸ் வடிவத்தில் அத்தியாவசிய மேட்ரிக்ஸின் இரண்டு டீகாம்போசிஷன் உள்ளன இது ஒரு E SR மற்றும் S UZUT இலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் எனவே U என்பது ஒற்றை மதிப்பு டீகாம்போசிஷன்களின் வரையறையிலிருந்து வருகிறது மற்றும் R என்பது UWVT அல்லது UWTVT ஆகும் நீங்கள் z மற்றும் W வடிவத்தை கண்டுபிடிக்க முடியும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட தீர்வு நீங்கள் ஒற்றை மதிப்பு டீகாம்போசிஷனை செய்ய வேண்டும் பின்னர் z மற்றும் W அவை நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளன அதோடு தொடர்புடைய மேட்ரிக்ஸ்களையும் நீங்கள் பெறலாம் எனவே எந்த வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் S இல் இன்னும் சில விரிவாக்கங்கள் இந்த வடிவத்தில் டீகாம்போசிஷன் செய்யப்படலாம் 𝑆 𝑘𝑈𝑍𝑈𝑇 எந்தவொரு அடிப்படை மேட்ரிக்ஸ் அல்லது அத்தியாவசிய மேட்ரிக்ஸுக்கும் நீங்கள் ஒரு அளவைக் கொண்டு பெருக்கலாம் நீங்கள் ஒரு அளவோடு பெருக்கலாம் மற்றும் ஆர்த்தோகனல் வடிவத்தில் W ஒரு ஆர்த்தோகனல் மற்றும் Z diag 1 1 0 W எனவே Z மற்றும் W க்கு இடையில் ஒரு உறவு உள்ளது இந்த பண்புகளை நாம் ஏன் விளக்குகிறோம் என்பதற்கான உந்துதலைக் காண்போம் எனவே அந்த பண்புகளை சுரண்டுவதன் மூலம் இவை இரண்டாவது கேமராவின் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் சாத்தியமான உள்ளமைவுகள் எனவே முதல் கேமராக்கள் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே I |0 நியமன வடிவத்தில் எடுக்கப்பட்டுள்ளது எனவே இது சாத்தியமான உள்ளமைவுகள் ஏனெனில் இதுபோன்ற நான்கு தேர்வுகள் உள்ளன என்பதை நீங்கள் காணலாம் 𝑃′ 𝑈𝑊𝑉𝑇|𝑢3 𝑜𝑟 𝑈𝑊𝑉𝑇|−𝑢3 𝑜𝑟 𝑈𝑊𝑇𝑉𝑇|𝑢3 𝑜𝑟 𝑈𝑊𝑇𝑉𝑇|−𝑢3 இங்கே U3 இன் வரையறையை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இது மேட்ரிக்ஸ் U இன் கடைசி நெடுவரிசையாகும் இது இந்த ஒற்றை மதிப்பு டீகாம்போசிஷனால் வழங்கப்படுகிறது அதாவது U3 U இன் ஒற்றை மதிப்பு 0 உடன் ஒத்திருக்கிறது ஆனால் இந்த நான்கில் இரண்டு கேமராக்களிலிருந்தும் ஒரு புள்ளியைப் பார்ப்பதற்கு ஒன்று மட்டுமே செல்லுபடியாகும் கேமராவுக்கு முன்னால் எந்த புள்ளியை நீங்கள் தீர்மானிக்க முடியும் என்பதை கேமரா மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பதை நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே இந்த ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸில் ஒன்று அதே முன்னணியைக் கொண்டிருக்கும் திசைகள் அதே திசைகள் உடன் I|௦ மேலும் திருப்தி அளிக்கும் அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இது அத்தியாவசிய மேட்ரிக்ஸிலிருந்து ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் தீர்வின் ஒரு வடிவமாகும் எனவே அந்த பண்புகளைப் பயன்படுத்தி இங்கே ஒரு உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் இப்போது இந்த சிக்கல் உங்களுக்கு ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸ் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த ஸ்டீரியோ பார்வை அமைப்பின் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் P மற்றும் P' என்றும் கூறுகிறது அவை இணக்கமாக இருக்கிறதா இல்லையா என்பதை இப்போது நீங்கள் சரிபார்க்க வேண்டும் PT அல்லது P'TFP என்ற பண்புகளை எக்ஸ்பிலாய்டு செய்ய வேண்டிய இந்த குறிப்பிட்ட பண்பை நாங்கள் விவாதிக்கிறோம் அது வளைவு சமச்சீராக இருக்க வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட உறுப்பு குறிப்பிட்ட நிறுவனம் ஆகியவற்றை நாம் கணக்கிட வேண்டும் நான் மேட்ரிக்ஸ் பெருக்கங்களை செய்தால் இந்த மேட்ரிக்ஸைப் பெறுவேன் இது ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் அல்ல என்பதை நீங்கள் கவனிக்கலாம் எனவே இந்த அடிப்படை மேட்ரிக்ஸ் இணக்கமற்ற இந்த கேமராக்களுடன் பொருந்தாது என்பதை இது உடனடியாக நமக்குச் சொல்ல முடியும் தொடர்புடைய புள்ளிகளின் ஒரு ஜோடி தொடர்புடைய புள்ளிகளின் ஜோடிகளின் தொகுப்பைக் கொடுத்த மற்றொரு கணக்கீட்டு சிக்கலை இப்போது கருத்தில் கொள்வோம் காட்சி புள்ளிகளை எவ்வாறு கணக்கிட முடியும் ஒரு பொருளின் கட்டமைப்பாக முழு மற்றும் குறியீட்டை நாங்கள் சில நேரங்களில் சொல்கிறோம் ஏனென்றால் பொருள் புள்ளிகளின் முப்பரிமாண ஆயங்களை நீங்கள் அறிந்திருந்தால் நாங்கள் கட்டமைப்பை மீட்டெடுத்தோம் எனவே இதன் அடிப்படையில் iத் காட்சி புள்ளியைக் கணக்கிட விரும்புகிறோம் காட்சி புள்ளியை நான் சொல்ல முடியும் xi காட்சி புள்ளி அதனுடன் தொடர்புடைய புள்ளிகள் xi ஆல் வழங்கப்படுகின்றன எனவே ஒரு வழிமுறையானது என்னவென்றால் நான் அடிப்படை மேட்ரிக்ஸ் F ஐ எளிதாக கணக்கிட முடியும் பின்னர் நான் P மற்றும் P' ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது தனித்துவமாக இருக்காது ஆனால் குறைந்த பட்சம் இது சாத்தியமான கட்டமைப்பைக் கொடுக்கும் பின்னர் ஒரு கட்டமைப்பைப் பெறுவதற்கு P மற்றும் P' முறையான கலவையைப் பெறுவதற்கு நான் பின்னர் செயலாக்கத்தை செய்யலாம் ஆனால் இப்போதே P மற்றும் P' எதுவாக இருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய காட்சி புள்ளிகளைக் கணக்கிட வேண்டும் என்பதை மட்டும் கருத்தில் கொள்வோம் பின்னர் நாம் முக்கோணத்தைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த முறை என்ன என்பதை நான் விளக்குகிறேன் இதன் மூலம் நீங்கள் காட்சி புள்ளிகளைப் பெறலாம் எனவே முக்கோண முறை அது எனக்கு காட்சி புள்ளி xi இருந்தால் இந்த கேமராவுடன் தொடர்புடைய ஒரு பட தளம் உங்களிடம் உள்ளது என்று சொல்லுங்கள் அதன் மையம் இங்கே C மற்றும் இது உங்கள் பட புள்ளி Xi என்று கூறுங்கள் எனவே நான் எப்போதும் அதன் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் P கொடுக்கப்பட்டால் என்னால் பின் ப்ரொஜெக்ஷன் ரேட்டையும் உருவாக்க முடியும் எனவே நாங்கள் முன்பு விவாதித்தபடி ப்ரொஜெக்ஷன் கதிரின் சமன்பாட்டை உருவாக்க முடியும் இதேபோல் மற்ற கேமராவிற்கும் அதன் கேமரா மையம் எனக்குத் தெரியும் கேமராவின் மையம் மற்றும் அதன் காட்சி புள்ளியைக் கொண்டு என்னால் மற்ற ப்ரொஜெக்ஷன் கதிரை உருவாக்க முடியும் அதாவது உங்களுக்கு முப்பரிமாண இடம் தேவைப்படுமானால் நேர் கோடுகளின் சமன்பாடுகளை நான் பெறுவேன் எனவே இப்போது அவைகள் என் காட்சி புள்ளியுடன் வெட்டியிருக்க வேண்டும் ஆனால் கவனிப்பு காரணமாக பிழைகள் கணக்கீடு காரணமாக பிழைகள் இருக்கும் எனவே அவை சரியாக வெட்டக்கூடாது எனவே நான் என்ன கருத்தில் கொள்ள வேண்டுமென்றால் ஒரு வெட்டும் புள்ளியாக இருந்திருக்க வேண்டிய மிக நெருக்கமான புள்ளியை நான் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த வரியிலிருந்து மற்ற வரிக்கு செங்குத்தாக ஒரு ப்ரொஜெக்ஷனை கவனியுங்கள் எனவே இது ஒரு லீனியர் பிரிவு மற்றும் அந்த வரி பிரிவின் நடுப்பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் அது எனது காட்சி புள்ளி ஒரு தீர்வாக இருக்கும் என்று கருதுவோம் எனவே இதைத்தான் நாம் Cxi மற்றும் C'xi முன்பக்கத்தின் குறுக்குவெட்டைக் கணக்கிடுவோம் அதற்காக நாம் இரண்டிற்கும் செங்குத்தாக பகுதியைக் கணக்கிட்டு நடுப்பகுதியைப் பெற வேண்டும் எனவே இந்த கணக்கீடு திட்டவட்டமான மாறுபாடு அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கேமரா மேட்ரிக்ஸ்கள் PH P'H இருந்திருக்கலாம் என்று நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் நிச்சயமாக அது PH P'H என்றால் உங்களுக்கு H 1x கிடைத்திருக்கும் ஆனால் விஷயம் என்னவென்றால் நீங்கள் செய்கிற விதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் H 1x கிடைக்காது PH P'H எனவே அந்த பொருந்தக்கூடிய தன்மை இல்லை அது அதற்கு நெருக்கமாக இருக்கும் ஆனால் அது கோட்பாட்டளவில் நீங்கள் H 1x பெறுவதை உறுதி செய்யாது மற்றொரு முறை என்னவென்றால் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸைப் பயன்படுத்துகின்ற அந்த காட்சி புள்ளிகளின் ப்ரொஜெக்ஷனை கருத்தில் கொண்டு சில புறநிலை செயல்பாட்டைக் குறைப்பதன் மூலம் காட்சி புள்ளியை மதிப்பிட முடியும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது ஆரம்ப மதிப்பீட்டில் தொடங்குவதைக் காணலாம் பின்னர் உங்கள் பட புள்ளி என்ன என்பதைக் கவனியுங்கள் இப்போது அந்த பட புள்ளிகள் நீங்கள் கவனித்த பட புள்ளியுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் பின்னர் இது கணக்கீட்டிலிருந்து நீங்கள் பெறும் பட புள்ளியாகும் இவை கவனிக்கப்பட்டவை எனவே உங்கள் மதிப்பீடு போதுமானதாக இருந்தால் இந்த பிழை மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் மேலும் அவை இந்த தடையை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே மீண்டும் இது ஒரு கட்டுப்பாட்டு அடிப்படையிலான தேர்வுமுறை சிக்கலாகும் இது லீனியர் அல்லாத தேர்வுமுறை ஆகும் நீங்கள் தீர்க்கக்கூடிய பல்வேறு லீனியர் அல்லாத தேர்வுமுறை நுட்பங்கள் உள்ளன மேலும் உங்கள் மதிப்பீடுகளை நீங்கள் வரையறுக்கலாம் மேலும் இந்த முறை குறிப்பாக ப்ரொஜெக்ட்டிவ் மாறுபாடாகும் அதாவது நீங்கள் PH P'H எடுத்துக் கொண்டால் இந்த முறையைப் பயன்படுத்தி தீர்வுகள் H 1x மற்றும் H 1x' ஐயும் பூர்த்தி செய்யும் நாங்கள் விவாதித்த லீனியர் முக்கோண முறைகள் இது FL என்று நினைக்கிறேன் எனவே இந்த முறையில் நாம் இயற்கணித கையாளுதல்களைப் பயன்படுத்துவோம் முக்கோணத்தின் முந்தைய வழக்கில் இரண்டு வரிகளின் குறுக்குவெட்டுகளைக் கணக்கிடுவதற்கான வடிவியல் முறையை மட்டுமே நாங்கள் கருதினோம் ஆனால் இங்கே இந்த சிக்கலை லீனியர் சமன்பாடுகளின் தொகுப்பாக உருவாக்குவோம் எனவே நாங்கள் லீனியர் சமன்பாடுகளின் தொகுப்பை உருவாக்குவோம் முந்தைய நிகழ்வுகளில் நாங்கள் செய்ததைப் போலவே நீங்கள் ஒற்றுமையைக் காண்பீர்கள் இந்த சூத்திரங்களின் ஒற்றுமையை நாங்கள் காண்போம் எங்களிடம் இரண்டு ஜோடி புள்ளிகள் xi மற்றும் xi' இருப்பதால் இது ஒரு சமன்பாட்டை உருவாக்குகிறது என்று நாம் கருதலாம் PX அதே PX என்பதால் எனக்கு அதே புள்ளியைக் கொடுக்கிறது ஆனால் மீண்டும் அது ஒரு ப்ரொஜெக்ட்டிவ் உறுப்பு என்பதால் அதன் X இன் அளவிடப்பட்ட பதிப்பாக இருக்கலாம் ஆனால் திசை ஒரு வெக்டர் போலவே இருக்கும் எனவே நான் X உடன் குறுக்கு பெருக்கலை எடுத்துக் கொண்டால் அது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இது எனக்கு ஒரு நேர்கோட்டு சமன்பாடுகளை வழங்கும் அதற்காக இந்த தடையை பூர்த்தி செய்கிறது இதேபோல் x'xP'X 0 இது எனக்கு மற்றொரு அமைவு சமன்பாடுகளை வழங்கும் எனவே நான் இந்த குறிப்பிட்ட வடிவத்தை விரிவுபடுத்தினால் இதை இந்த வழியில் எழுதலாம் இது ஒரு 3 வெக்டர் மற்றும் இதேபோல் x இந்த வடிவத்தில் நாம் குறிக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருப்பதைக் காண்க எனவே இந்த வெக்டர்களின் குறுக்கு பெருக்களை நான் எடுக்க வேண்டும் எனவே நான் இந்த சமன்பாட்டை x y 1 பின்னர் r1Tx r2Tx மற்றும் r3Tx ஐ உருவாக்குவேன் இது ஒரு குறுக்கு பெருக்கல் மற்றும் இந்த குறுக்கு பெருக்களை நான் மீண்டும் விரிவாக்கினால் உங்களால் முடிந்தவரை எனவே நீங்கள் அதைக் காண்பீர்கள் எனவே உண்மையில் மூன்றாவது சமன்பாடுகள் இந்த இரண்டின் லீனியர் கலவையாக பெறப்படலாம் என்பதைக் காண்போம் நீங்கள் x உடன் பெருக்கி y உடன் பெருக்கி அவற்றைச் சேர்த்தால் மூன்றாவது சமன்பாட்டைப் பெறுவீர்கள் எனவே அதாவது இரண்டு சுயாதீன சமன்பாடு மட்டுமே உள்ளது எனவே இது உங்களுக்கு 2 சமன்பாடுகளை மட்டுமே தரும் இதேபோல் இந்த கட்டுப்பாடு உங்களுக்கு மேலும் இரண்டு சமன்பாடுகளை வழங்கும் எனவே ஒரு ஜோடி தொடர்புடைய புள்ளியைக் கொடுத்தால் உங்களுக்கு 4 சமன்பாடுகள் உள்ளன மேலும் x க்கு எத்தனை அறியப்படாதவை உள்ளன உங்களிடம் 3 தெரியாதவை மட்டுமே உள்ளன ஏனெனில் இவை உலக ஒருங்கிணைப்பு புள்ளிகள் x y z மற்றும் அளவு பரிமாணம் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே 4 சமன்பாடுகள் மற்றும் 3 அறியப்படாதவை உள்ளன எனவே நாங்கள் செய்த குறைந்தபட்ச சதுர பிழை மதிப்பீட்டு நுட்பத்தை மீண்டும் பயன்படுத்தலாம் எனவே இந்த குறிப்பிட்ட கணக்கீடு எதுவுமில்லை என்பதைச் சுருக்கமாகக் கூற 4 சமன்பாடுகள் நாம் குறிப்பிட்டுள்ளபடி 3 அறியப்படாதவை இருப்பதைக் கருத்தில் கொள்ளலாம் மேலும் இது இந்த வடிவிலான லீனியர் சமன்பாடுகளில் வெளிப்படுத்தப்படலாம் எனவே மீண்டும் ஒரே மாதிரியானது ஹோமோஜீனியஸ் சமன்பாடுகளின் தொகுப்பாகும் எனவே விதிமுறை AX க்கு உட்பட்ட நெறிமுறை X ஐ 1 க்கு சமமாக குறைக்க வேண்டும் அதுதான் நாம் விதிக்கும் வரையறையாகும் ப்ரொஜெக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் அல்லது ஹோமோகிராபி மேட்ரிக்ஸின் மதிப்பீட்டிற்காக நாங்கள் முன்னர் விவாதித்த இந்த நேரடி லீனியர் உருமாற்றத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இது ஒரு ப்ரொஜெக்ட்டிவ் மாறுபாடு அல்ல இந்த நுட்பத்தின் சக்தியான இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பை நாம் பொதுமைப்படுத்தலாம் ஏனெனில் உங்களிடம் 3 புள்ளி தொடர்பு இருந்தால் அதாவது உங்களிடம் மூன்று கேமரா அமைப்பு உள்ளது P1 P2 P3என்று சொல்லுங்கள் எனவே ஒவ்வொன்றும் எனக்கு ஒத்த சமன்பாடுகளைக் கொடுக்கும் எனவே ஒவ்வொன்று என்றால் ஒவ்வொன்றும் எனக்கு 2 சமன்பாடுகளை வழங்கும் என்று பொருள் எனவே 6 அறியப்படாதவை உள்ளன மன்னிக்கவும் 6 சமன்பாடுகள் ஆனால் மீண்டும் 3 அறியப்படாதவை உள்ளன எனவே நீங்கள் அதே நுட்பத்தைப் பயன்படுத்தி தீர்க்கலாம் எனவே இதை நான் இங்கே நிறுத்தலாம் என்று நினைக்கிறேன் எங்கள் அடுத்த சொற்பொழிவில் கட்டமைப்பு மீட்பு குறித்த இந்த விவாதத்தை நாங்கள் தொடருவோம்